காலை வணக்கம் கொத்து அசெம்பிளியின் நடத்தையை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் சுருக்கத்தின் கீழ் கொத்துகளின் நடத்தை கொத்துகளின் சுருக்க வலிமையைப் பெற நடத்தப்படும் நிலையான சோதனைகள் மற்றும் கொத்துகளின் சுருக்க வலிமையைப் பாதிக்கும் பல்வேறு காரணிகளை நாம் ஆராய்ந்தோம் இன்றைய விரிவுரையில் மற்ற இயந்திர அளவுருக்களை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்கிறோம் சுருக்கத்தின் கீழ் கொத்துகளை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்கிறோம் ஆனால் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் என்பது கட்டமைப்பு ஆர்வத்தின் அளவுருவாகும் மேலும் நீங்கள் நெகிழ்ச்சியின் மாடுலஸை மற்றும் ஆகியவற்றை எவ்வாறு பெறுவீர்கள் என்பதை நாம் ஆராய்வோம் ஒரு சோதனைக் கண்ணோட்டத்தில் இருந்தும் மற்றும் கொத்து எலாஸ்டிசிட்டியின் மாடுலஸ் மதிப்பை அடைவதிலிருந்தும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறை வகை என்ன உங்கள் வடிவமைப்பில் நீங்கள் பயன்படுத்தப் போகும் பொருளின் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸைப் பயன்படுத்துவதற்கு உண்மையில் ஒரு சோதனையை நடத்துவதற்கான சாத்தியம் உங்களிடம் இல்லையென்றால் நீங்கள் இன்னும் நியாயமான துல்லியமாகப் பயன்படுத்தக்கூடிய வழிகள் ஏதேனும் உள்ளதா உங்கள் வடிவமைப்பிற்கான நெகிழ்ச்சி மாடுலஸின் மதிப்பை நீங்கள் பயன்படுத்த முடியும் சரி எனவே நாம் இன்னும் சுருக்கத்தின் கீழ் கொத்துகளை ஆய்வு செய்து வருகிறோம் என்பதை நினைவில் கொள்க எனவே நாம் குறிப்பிடும் மீள் மாடுலஸ் என்பது சுருக்கத்தின் கீழ் உள்ள மீள் மாடுலஸ் ஆகும் பல பொருட்கள் சுருக்க மற்றும் இறுக்கத்தில் ஒரே மாதிரியான மீள் மாடுலிகளைக் கொண்டுள்ளன கொத்து என்பது இறுக்கம் மற்றும் சுருக்கத்தில் வேகத்தின் மாடுலஸ் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு பொருள் அல்ல கொத்து மிகக் குறைந்த இழுவிசை வலிமையைக் கொண்டிருப்பதைக் கருத்தில் கொண்டு இறுக்கத்தில் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் வடிவமைப்பு கண்ணோட்டத்தில் உண்மையில் முக்கியமல்ல ஆனால் நாம் ஏற்கனவே உள்ள கட்டமைப்புகளை பகுப்பாய்வு செய்யும் போது குறிப்பாக வரலாற்று கொத்து இறுக்கத்தில் கொத்து நெகிழ்ச்சியின் மாடுலஸ் மதிப்பீடு முக்கியமானதாக ஆகலாம் எவ்வாறாயினும் நம்முடைய கவனம் சுருக்கத்தின் நடத்தையில் இருக்கும் எனவே நெகிழ்ச்சி மதிப்புகளின் மாடுலஸ் மூலம் நீங்கள் சிதைவுகளை மதிப்பிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே விலகல்கள் மற்றும் விறைப்பு கணக்கீடுகளுக்கு பொருளின் நெகிழ்ச்சியின் மாடுலஸின் மதிப்பு தேவைப்படும் சுருக்கத்திற்கான நிலையான ப்ரிஸம் சோதனையை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் அதே சோதனைதான் பொருளின் முழு தகைவு வளைவை உங்களுக்கு வழங்க முடியும் மற்றும் பொருளின் தகைவு திரிபு வளைவிலிருந்து நீங்கள் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் என்ன என்பதை நிறுவ முடியும் எனவே ஸ்டிரெய்ன் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது இடப்பெயர்ச்சியைக் கட்டுப்படுத்தும் சோதனைகளை மேற்கொள்வது இன்றைய வழக்கமான நடைமுறையாகும் இதனால் நீங்கள் பொருளின் பிந்தைய உச்சநிலை நடத்தையைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் ஒரு விசைக் கட்டுப்பாட்டுச் சோதனையை மேற்கொண்டால் விசைக் கட்டுப்பாட்டுச் சோதனையானது பொருளின் தகைவு திரிபு வளைவை உச்சம் வரை கொடுக்க முடியும் உச்சத்தைத் தாண்டி நீங்கள் இறங்கு கிளையைப் பார்க்க வேண்டும் அதாவது பொருளின் எதிர்ப்பு குறையத் தொடங்குகிறது மேலும் நீங்கள் ஒரு விசைக் கட்டுப்பாட்டுச் சோதனையை இனி மேற்கொள்ள முடியாது ஏனெனில் கணினி பதிலளிக்கப் போவதில்லை இடப்பெயர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது திரிபு கட்டுப்படுத்தப்பட்ட சோதனைகள் நீங்கள் தொடர்ந்து இடப்பெயர்வுகள் அல்லது திரிபுகளை அதிகரிக்கிறீர்கள் மேலும் நீங்கள் உச்சத்திற்கு அப்பால் எதிர்ப்பைக் குறைக்கிறீர்கள் எனவே ஒரு இடப்பெயர்ச்சி கட்டுப்பாட்டு சோதனை அல்லது திரிபு கட்டுப்பாட்டு சோதனையானது ஆரம்ப சுமைஏற்றுதல் மீள் நடத்தை முன் உச்ச மென்மைப்படுத்துதல் உச்ச வலிமை மற்றும் தோல்வி வரை பிந்தைய உச்ச மென்மையாக்கல் ஆகியவற்றிலிருந்து பொருளின் முழு தகைவு திரிபு வளைவையும் உங்களுக்கு வழங்கப் போகிறது எனவே நீங்கள் நிலையான சுருக்க சோதனை கொத்து மீது நிலையான ப்ரிசம் சோதனை ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட தகைவு வளைவைக் கொண்டிருப்பீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் தேவைப்பட்டால் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் மற்றும் பாய்சன் விகிதம் போன்ற அம்சங்களை அடைய இதைப் பயன்படுத்தலாம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவில் நீங்கள் தெளிவாகக் காணக்கூடியது என்னவென்றால் தகைவு வளைவின் முதல் பாதியில் நிச்சயமாக 35 40 இல் நீங்கள் நேரியல் அல்லாத தன்மையைப் பெறத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் பொருளில் நேரியல் அல்லாததைப் பெறத் தொடங்குகிறீர்கள் மேலும் இது கலவையான மற்றும் நுண்துளைகள் கொண்ட ஒரு பொருளின் வலுவான பிரதிநிதியாகும் அலகு மற்றும் மோர்ட்டார் இடையே கூட்டு நடவடிக்கையில் எனவே இந்த வகையான சிக்கலான கலவையானது உச்சத்தின் 50 சதவீதத்திற்கு அப்பால் நேரியல் அல்லாத நடத்தையைக் கொண்டிருக்கும் எனவே இதைப் பயன்படுத்தவும் மற்றும் கார்ட் மாடுலஸை அடையவும் நெகிழ்ச்சியின் மாடுலஸுக்கு வரவும் நாம் அடிப்படையில் கார்ட் மாடுலஸைப் பயன்படுத்துகிறோம் செங்கலின் நெகிழ்ச்சி மாடுலஸைப் பற்றி நாம் பேசும்போது நாம் செகண்ட் மாடுலஸைப் பற்றி பேசினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது உங்களுக்குத் தெரிந்தபடி செகண்ட் மாடுலஸுக்கும் கார்ட் மாடுலஸுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் தோற்றத்திலிருந்து செல்லும் செகண்ட் மாடுலஸ் ஆகும் ஆனால் கார்ட் மாடுலஸில் நாம் கொத்துகளின் தகைவு திரிபு வளைவைப் பொருத்தவரை தோற்றத்திலிருந்து செல்லப் போவதில்லை ஆனால் பரிந்துரைக்கப்பட்டது என்னவென்றால் நீங்கள் உச்ச அழுத்தத்தின் 5 சதவிகிதத்திலிருந்து 33 சதவிகிதத்திற்குச் செல்கிறீர்கள் நாம் 33 சதவிகிதத்தில் நிறுத்துகிறோம் ஏனென்றால் நாம் நேரியல் நடத்தையிலிருந்து விலகலைப் பார்க்கத் தொடங்குகிறோம் ஆனால் முதல் 5 சதவீதத்தை ஏன் புறக்கணிக்கிறோம் என்று உங்களால் சிந்திக்க முடியுமா எனவே இந்த ஆரம்பத்தில் மூன்றில் ஒரு பங்கு தகைவு திரிபு வளைவை நான் பெரிதாக்க வேண்டுமானால் எனவே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவின் தொடக்கத்தில் மூன்றில் ஒரு பங்கு உங்களுக்காக பெரிதாக்கப்பட்டுள்ளது மேலும் நாம் பார்க்கும் கார்ட் மாடுலஸ் 5 சதவீதம் முதல் 33 சதவீதம் வரை ஆய்வு செய்வதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏன் 5 சதவீதம் என்பது கேள்வி சரி உச்ச தகைவின் 5 சதவீதத்தை நாம் பார்ப்பதற்குக் காரணம் இது ஒரு கலவையாகும் உங்களிடம் செங்கல் அலகு உள்ளது மற்றும் உங்களிடம் மோர்ட்டார் கூட்டு உள்ளது மோர்ட்டார் மூட்டுக்கும் அலகுக்கும் இடையில் உருவாகும் சில வெற்றிடங்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் நீங்கள் ஏற்றத் தொடங்கும் போது முழு அமைப்பிலும் ஒரு குறிப்பிட்ட மறுசீரமைப்பு உள்ளது ஏனெனில் ஆரம்ப சுமையின் காரணமாக நீங்கள் முழு அடுக்கிலும் சில கச்சிதத்தைப் பெறுவீர்கள் ஆனால் இது உண்மையில் நெகிழ்ச்சியின் மாடுலஸின் மதிப்பீட்டில் ஒரு சார்புநிலையை உருவாக்கலாம் ஏனெனில் இது பொருளின் நடத்தை அல்ல இது உண்மையில் வெற்றிடங்களை மூடுவதாகும் எனவே ஆரம்பத்தில் 5 சதவிகிதம் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது எனவே நீங்கள் உச்ச வலிமையின் 5 சதவிகிதத்திலிருந்து 33 சதவிகிதம் வரை செல்லும் கார்ட் மாடுலஸை எடுத்து நெகிழ்ச்சியின் மாடுலஸைப் பெறுவீர்கள் நீங்கள் நிச்சயமாக நினைவில் கொள்ள விரும்பும் விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு சோதனையைச் செய்து நெகிழ்ச்சியின் மாடுலஸை தீர்மானிக்க முடியாது கான்கிரீட் அல்லது எஃகு போன்ற மற்ற கட்டமைப்பு பொறியியல் பொருட்களுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க மாறுபாட்டைக் கொண்ட ஒரு பொருளைப் பற்றி நாம் ஏற்கனவே பேசியுள்ளோம் எனவே இது எப்போதும் சராசரியாக இருக்கும் மேலும் இந்த எண்களைப் பொறுத்து நீங்கள் இருக்கும் குறியீட்டைப் பொறுத்து மாறுபடலாம் சில குறியீடுகளுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் 3 ப்ரிஸங்களைச் சோதிக்க வேண்டும் மற்ற குறியீடுகளுக்கு நீங்கள் 5 அல்லது 6 ஐச் சோதித்து சராசரி சுருக்க வலிமையை எடுக்க வேண்டும் பின்னர் நீங்கள் தகைவு திரிபு வளைவுகளைப் பார்த்து சராசரியிலிருந்து நெகிழ்ச்சி மதிப்புகளின் மாடுலஸை அடையலாம் நீங்கள் சோதிக்கும் மாதிரிகளின் தொகுப்பு முழுவதும் மதிப்பீடுகளை அடையலாம் எனவே இந்த சராசரி சுருக்க வலிமை மதிப்புகள் அல்லது சராசரி மாடுலஸ் திசைவேக மதிப்புகளை அடைவதற்கு நீங்கள் சார்ந்திருக்கும் ஒரே ஒரு மாதிரியை அல்ல என்பதை நினைவில் கொள்ளவும் ஆம் எனவே 5 சதவீதம் என்பது வெற்றிடங்களை மூடுவது புறக்கணிக்கப்படுவதை உறுதி செய்வதாகும் அது பொருளின் நடத்தை அல்ல நீங்கள் சுமைஏற்றுதலின் ஆரம்ப 5 சதவீதத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை 33 சதவிகிதம் உச்ச தகைவின் 50 சதவிகிதம் மற்றும் அதற்கு அப்பால் நேரியல் அல்லாத நடத்தை இருப்பதை நாம் காண்கிறோம் எனவே நீங்கள் தகைவு திரிபு வளைவின் முதல் மூன்றில் ஒரு பகுதியைப் பார்க்கும் நேரியல் மீள் வரம்பை மட்டுமே நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள நீங்கள் 33 சதவிகிதம் 34 சதவிகிதம் என்று நிறுத்துகிறீர்கள் ஆனால் நாம் தகைவு திரிபு வளைவின் முதல் மூன்றில் ஒரு பகுதியைப் பார்க்கிறோம் சரி கொத்து என்பது மாறுபாட்டால் அதிகம் பாதிக்கப்படும் ஒரு பொருள் மற்றும் சில நிமிடங்களில் நீங்கள் பார்க்கும் வரைபடங்கள் களிமண் செங்கல் கொத்துகளில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாறுபாடு மிகவும் குறிப்பிடத்தக்கது என்பதை உறுதிப்படுத்தும் மற்றும் சோதனைகளில் இருந்து வரும் உண்மையான பொருட்கள் மற்றும் உண்மையான மதிப்புகளுடன் நீங்கள் பணிபுரியும் போதெல்லாம் புள்ளிவிவர ரீதியாக பொருத்தமான எண்களைக் கொண்டிருப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக மாறுபாடு கான்கிரீட் தொகுதி கொத்தில் குறைவாக உள்ளது இருப்பினும் நீங்கள் இன்னும் குறிப்பிடத்தக்க மாறுபாட்டைக் காண்கிறீர்கள் எனவே இது x அச்சில் உள்ள சுருக்க வலிமை மற்றும் y அச்சில் அதே சோதனையின் தகைவு திரிபு வளைவில் இருந்து மதிப்பிடப்பட்ட நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் ஆகியவற்றைப் பார்க்கும் ஒரு சுவாரஸ்யமான வரைபடம் மற்றும் நீங்கள் இங்கே அமர்ந்து பல சோதனைகளைப் பெற்றுள்ளீர்கள் இது நிச்சயமாக இல்லை ஒரே ஒரு வகை களிமண் செங்கல் கொத்து அது வெவ்வேறு இடங்கள் மற்றும் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரலாம் வெவ்வேறு உற்பத்தி செயல்முறைகள் மற்றும் வேலைப்பாடுகளாக இருக்கலாம் இருப்பினும் ஒரு அளவிலான சுருக்க வலிமைக்கு கூட இருக்கும் சிதறலை நீங்கள் காணலாம் எனவே நான் சுமார் 10 MPa அமுக்க வலிமையை எடுத்துக் கொண்டால் நீங்கள் 30 MPa ஐப் பார்த்தாலும் உங்களிடம் ஒரு சிதறல் இருப்பதை நீங்கள் காணலாம் அதனால் இந்த வகையான தரவைப் பார்த்தால் சுருக்க வலிமையின் செயல்பாடாக மாடுலஸ் நெகிழ்ச்சித்தன்மையின் மேல் எல்லைக்குட்பட்ட கீழ் வரம்பை வெளியே இழுத்தால் மற்றும் நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் ஆனது சுருக்க வலிமையின் தொடர்புபடுத்தப்படுவதால் தான் ஏற்படுகிறது சரி தொடர்பு என்பது அனுபவபூர்வமானது சுருக்க வலிமையின் செயல்பாடாக நெகிழ்ச்சியின் மாடுலஸுக்கு இடையிலான மதிப்பு ஒரு அனுபவ தொடர்பு ஆகும் எனவே இங்கே எலாஸ்டிசிட்டியின் மாடுலஸைப் Em பார்த்தால் சுருக்க வலிமை f mt யின் செயல்பாடாக இந்த வெளிப்புற எல்லையும் இங்கே கீழ் எல்லையும் 210 முதல் 1670 வரை மாறுபடும் எனவே இது கிட்டத்தட்ட 8 மடங்கு ஆகும் கீழ் எல்லை மேல் எல்லை 210 என்பது மேல் எல்லையில் கீழ் எல்லை 1670 இன் காரணி எனவே இது ஒரு அருமையான ஆராய்ச்சிப் பகுதியாகும் இதில் இந்த சோதனைகள் பல ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன மேலும் நீங்கள் பெறும் மாறுபாடுகளில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் பெறும் மாறுபாடு வகை ஆகும் எனவே இத்தகைய மாறுபாட்டின் போது நீங்கள் என்ன செய்ய முடியும் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் போன்ற அளவுருக்களுக்கான நிலையான மதிப்புகளை ஏற்றுக்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் எப்போதும் வரம்பைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு மேல் வரம்பு கீழ் வரம்பு மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதுடன் அமைப்பின் நடத்தையின் அடிப்படையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயாராக இருக்கப் போகிறீர்கள் நான் குறிப்பிட்டது போல் நீங்கள் முன்பு பார்த்தது களிமண் செங்கல் கொத்து ஆகும் சரி இப்போது களிமண் செங்கல் கொத்து பற்றி நாம் நேற்று விவாதித்தபோது மோர்ட்டார் ஐ ஒப்பிடும்போது இயற்கையில் கலவையில் மிகவும் வித்தியாசமான களிமண் செங்கல் பற்றி பேசுகிறோம் ஆனால் நீங்கள் கான்கிரீட் பிளாக் கொத்து அரைக்கப்பட்ட வெற்று ஓரளவு அரைக்கப்பட்ட கூழ் பொருள் மற்றும் தொகுதி தன்னை கான்கிரீட் தொகுதி தன்னை மற்றும் மோர்ட்டார் மூட்டு மோர்ட்டார் பொருள் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாறாக நெருக்கமாக இருக்கும் பொருட்கள் ஆகும் எனவே மாறுபாடு உள்ளது ஆனால் நீங்கள் களிமண் செங்கல் களிமண் செங்கல் கொத்து ஆகியவற்றிலிருந்து கான்கிரீட் தொகுதிக்கு கொத்து செல்லும் போது இன்னும் குறைகிறது எனவே இங்கே நீங்கள் மீண்டும் 3 மடங்கு அதிகமாக இருப்பதைக் காண்கிறீர்கள் உங்கள் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸைப் பெறுவதற்கான சுருக்க வலிமையைப் பெருக்கும் காரணி இங்கே சுமார் 400 முதல் 1290 3 மடங்கு உள்ளது முன்பு நாம் அதைப் பார்த்தோம் எனவே மாறுபாட்டின் குறைப்பைப் பாராட்டுங்கள் ஆனால் மாறுபாடு இன்னும் உள்ளது இது தகைவு திரிபு வளைவில் இருந்து மீள்தன்மையின் மாடுலஸ் உங்கள் மதிப்பீட்டால் பாதிக்கப்படப் போகிறது எனவே இது சோதனை மேற்கொள்ளப்படும் விதம் மற்றும் பரிசோதனையை செயல்படுத்துவதில் வரக்கூடிய மாறுபாட்டைப் பொறுத்தது எனவே நீங்கள் ஒரு சோதனையை செய்யும் ஆடம்பரம் இல்லை என்றால் ஆனால் நீங்கள் இன்னும் விலகல்கள் ஐ மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு விலகல் சோதனை செய்ய வேண்டும் நீங்கள் ஊகிக்க முடியும் நெகிழ்ச்சி மாடுலஸ் என்ன உங்களிடம் நேரடி மதிப்பீடு இல்லை உட்கூறுகளின் திரிபுகளை அறிந்து கொள்வதன் மூலம் வரும் ஒரு மூடிய வடிவ தீர்வு எனவே குறியீடுகளால் பொதுவாக பரிந்துரைக்கப்படுவது சுருக்கத்தில் உள்ள கொத்து வலிமையை அடிப்படையாகக் கொண்ட ஒரு உறவாகும் எனவே குறியீடானது குறுகிய கால சுமைஏற்றுதல் மற்றும் நீண்ட கால சுமைஏற்றுதல் ஆகியவற்றுக்கு இடையே வேறுபடுத்திக் காட்டினால் குறியீடானது பெரும்பாலும் செய்ய வேண்டியது கொத்து சுருக்க வலிமையின் செயல்பாடாக நெகிழ்ச்சியின் மாடுலஸை வழங்குவதாகும் முந்தைய ஸ்லைடில் நீங்கள் பார்த்தது போல் காரணி k என்பது ஒரு அனுபவ அளவுருவாக புள்ளிவிவர ரீதியாக தொடர்புடைய எண்ணிக்கையிலான சோதனைகளில் இருந்து வெளிவருகிறது Em நெகிழ்ச்சியின் மாடுலஸாக k இலிருந்து fm ஆகும் இது கொத்து சுருக்க வலிமையாகும் அத்தகைய வடிவம் பொதுவாக குறுகிய கால சுமைஏற்றுதலுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது மற்றும் இது குறுகிய கால சுமைஏற்றுதலுக்கானது என்று குறியீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது அது நீண்ட கால சுமைஏற்றுதல் கொத்து என்றால் மிகவும் குறிப்பிடத்தக்க க்ரீப் நகர்வால் ஆல் பாதிக்கப்பட்ட ஒரு பொருள் எனவே பொதுவாக இந்திய நிலைமைகளுக்குப் பயன்படுத்தப்படும் ஒரு உதாரணத்தை இங்கே நான் பெற்றுள்ளேன் நீங்கள் ஒரு காரணியைப் பயன்படுத்தினால் 550 என்பது இந்தியாவில் நீங்கள் பெறும் களிமண் செங்கல் அலகுகளின் வகைக்கு ஒரு நல்ல மதிப்பீடாகும் மேலும் கட்டுமான நடைமுறை இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது எனவே உங்கள் வடிவமைப்பில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் கொத்துகளின் சுருக்க வலிமையின் 550 மடங்கு நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸின் நல்ல மதிப்பீடாகும் எனவே நாம் குறுகிய கால சுமைஏற்றுதல் வெர்சஸ் நீண்ட கால சுமைஏற்றுதல் ஆகியவற்றைப் பார்க்க வேண்டியதன் காரணம் முதன்மையாக கொத்து மீண்டும் ஒரு பொருளாகும் இது நீண்ட கால சுமைஏற்றுதல் விளைவுகளால் கணிசமாக பாதிக்கப்படுகிறது குறிப்பாக படர்தல் எனவே குறியீடு உண்மையில் குறுகிய கால சுமைஏற்றுதலின் கீழ் நெகிழ்ச்சித் தன்மையின் மாடுலஸை பரிந்துரைக்க வேண்டும் மற்றும் நீண்ட கால சுமைஏற்றுதலுக்கான நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸுக்கு வருவதற்கான ஒரு வழி அல்லது குறுகிய கால சுமைஏற்றுதல் மற்றும் நீண்ட கால சுமைஏற்றுதலுக்கான k போன்ற அனுபவ குணகங்களுடன் இதே முறையில் பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகள் எனவே நீங்கள் வழக்கமான மதிப்புகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் நீண்ட கால மாடுலஸைப் பார்க்கிறீர்கள் நீண்ட கால சுமைஏற்றத்தில் நீங்கள் பொருளில் மென்மையாக்கப்படுவீர்கள் அதாவது நெகிழ்ச்சியின் மாடுலஸ் குறுகியகால மதிப்புகளைப் பொறுத்து குறையப் போகிறது எனவே நீங்கள் ஆரம்பத்தில் கடினமான அதிக உடையக்கூடிய பொருளைப் பெற்றுள்ளீர்கள் ஆனால் காலப்போக்கில் அது மென்மையாகி வருகிறது மேலும் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் குறுகிய காலத்திற்கு நெகிழ்ச்சியின் மாடுலஸில் மூன்றில் ஒன்றரை முதல் இரண்டு பங்கு வரை இருக்கும் எனவே நீங்கள் குறுகிய கால மாடுலஸைப் பயன்படுத்தி நீண்ட கால மாடுலஸைப் பயன்படுத்தினால் க்ரீப் குணகத்தைப் பார்ப்பதற்கான ஒரு வழி பொருள் சார்ந்தது எனவே நீங்கள் பயன்படுத்தும் பொருளின் வகைக்கு க்ரீப் குணகங்கள் இருந்தால் அது களிமண் செங்கல் கொத்துகளாக இருக்கலாம் அது கான்கிரீட் தொகுதி கொத்துகளாக இருக்கலாம் அது உங்கள் ஆட்டோகிளேவ் செய்யப்பட்ட காற்றோட்டமான கான்கிரீட்டாக இருக்கலாம் எனவே நீங்கள் பயன்படுத்தும் பொருளின் வகையைப் பொறுத்து க்ரீப் குணகத்தின் மதிப்பீடு இருந்தால் நீண்ட கால மாடுலஸை அடைய க்ரீப் குணகத்தைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் குறுகிய கால மாடுலஸை 1 பிளஸ் க்ரீப் குணகத்தால் வகுக்கப் பயன்படுத்துகிறீர்கள் இங்கே நாம் பேசிக் கொண்டிருந்த அளவுரு இறுதி க்ரீப் குணகம் மற்றும் இறுதி க்ரீப் குணகம் நீண்ட கால சுமைஏற்றுதல் சோதனைகளில் இருந்து மீள் திரிபிற்கு இறுதி திரிபாக இருக்கும் க்ரீப் குணகம் உங்களுக்கு வழங்குவதற்காக மதிப்பிடப்பட்டுள்ளது இறுதி க்ரீப் குணகம் எனவே மதிப்பு இருந்தால் நீண்ட கால நெகிழ்ச்சித் தன்மை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் இன்னும் துல்லியமாக மதிப்பிடலாம் இந்த வடிவம் யூரோ குறியீட்டில் பின்பற்றப்படுகிறது கொத்து கட்டுமானங்களுக்கான ஐரோப்பிய நெறிமுறைகள் EC 6 மற்றும் அது உங்களுக்காக இங்கே மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது இறுதி க்ரீப் குணகங்களின் மதிப்புகள் பொருளின் வகையைப் பொறுத்து கணிசமாக வேறுபடலாம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் களிமண் செங்கல் கொத்து மற்றும் கான்கிரீட் தொகுதி கொத்துக்கான மதிப்பு கணிசமாக வேறுபடலாம் அதனால் உங்களிடம் இந்த மதிப்புகள் இருந்தால் அவற்றை நீண்ட கால மாடுலஸுக்கு வரலாம் ஆனால் இந்த குணகங்களுக்கான மதிப்புகள் என்ன என்பதை குறியீடுகள் குறிப்பிடக்கூடும் நீங்கள் குறுகிய கால சுமைஏற்றுதல் மற்றும் நீண்ட கால சுமைஏற்றுதல் மற்றும் கொத்து கட்டுமானத்திற்காகப் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு வகையான மோட்டார் ஆகியவற்றிற்கு நீங்கள் ஆராயும் கொத்து வகைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே எச்சரிக்கை வார்த்தை மாடுலஸ் வேகம் நீங்கள் குறுகிய கால சுமைஏற்றுதல் அல்லது நீண்ட கால சுமைஏற்றுதல் ஆகியவற்றைப் பார்க்கிறீர்களா என்பதைப் பற்றி கவனமாக இருங்கள் குறியீடுகளால் பொதுவாக பரிந்துரைக்கப்படும் மதிப்புகள் குறுகிய கால மாடுலஸாக இருக்கும் ஆனால் நீண்ட கால விளைவுகளுக்கு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நீண்ட கால நீண்ட கால சுமைஏற்றுதலுக்காக நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸைப் பெற வேண்டும் என்பதை அறிவீர்கள் எனவே நாம் சுருக்கத்தை ஆய்வு செய்தோம் கொத்துகளின் சுருக்கத்தில் தகைவு திரிபு நடத்தையை ஆராய்ந்தோம் அசெம்பிளியின் சுருக்க நடத்தையிலிருந்து நெகிழ்ச்சியின் மாடுலஸ் வெளியேறும் இப்போது இறுக்கத்தில் உள்ள நடத்தையை நாம் ஆராய வேண்டும் மீண்டும் இது நேரடி இறுக்கத்தைப் பற்றியது அல்ல கொத்துகளின் வலிமையை நேரடி இறுக்கத்தில் வகைப்படுத்துவதில் நமக்கு ஆர்வம் இல்லை நேரடி இறுக்கத்தில் கொத்து இறுக்கம் வலிமையின் வரையறுக்கப்பட்ட மதிப்பு உள்ளது ஆனால் நாம் உண்மையில் ஆர்வம் காட்டவில்லை ஏனெனில் இது பூஜ்ஜியம் அல்லாத சிறிய மதிப்பு ஆனால் சிறியது மற்றும் நம்பகமானது அல்ல கொத்து இழுவிசை வலிமை என்பது நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்றல்ல எனவே பெரும்பாலான நடைமுறை நோக்கங்களுக்காக உங்களிடம் பூஜ்ஜிய இறுக்கம் உள்ள பொருள் இருப்பதாகக் கருதுவது நல்லது எனவே உங்களிடம் உள்ள மெத்தையான பொருளில் சில இழுவிசை வலிமை இருந்தால் உங்கள் கணக்கீடுகளில் நீங்கள் பழமைவாதியாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் ஆனால் இங்கே உண்மையில் நெகிழ்வு இறுக்கத்தில் ஆர்வம் இருந்தது இது கொத்து அலகுக்கும் மோர்ட்டாருக்கும் இடையிலான பிணைப்பின் வலிமையாகும் மேலும் பக்கவாட்டு சுமைகள் சரியாக இருக்கும்போது இது முக்கியமானது எனவே அலகு மோர்ட்டார் பிணைப்பு என்பது இறுக்கத்தில் கொத்து என்று பேசும்போது நாம் குணாதிசயப்படுத்துகிறோம் மேலும் நாம் ஆய்வு செய்வது நெகிழ்வு இறுக்கம் ஆகும் எனவே பக்கவாட்டு சுமைகள் மற்றும் ஈர்ப்பு விசையின் கலவையானது கொத்தானது நெகிழ்வான இறுக்கத்திற்கு செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இது சுவரின் குறுக்குவெட்டுக்கு விசித்திரமாக செயல்படும் ஈர்ப்பு சுமைகளின் காரணமாகவும் இருக்கலாம் ஒரு சுவரில் வளைந்தால் நீங்கள் செங்குத்து அச்சில் வளைந்திருக்கலாம் கிடைமட்ட அச்சில் வளைந்திருக்கலாம் அல்லது செங்குத்து வளைவு மற்றும் கிடைமட்ட வளைவு இரண்டின் கலவையாகவும் இருக்கலாம் மேலும் இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நாம் ஆராய்வோம் எந்த வகையான இடைமுக நடத்தை அலகு மோர்ட்டார் இடைமுக நடத்தை என்பதைப் புரிந்துகொள்வோம் உங்களுக்கு வலிமை தேவைப்படுவதால் நீங்கள் அதைப் பெறுவீர்களா அதை எவ்வாறு வகைப்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு செங்குத்து அச்சைப் பற்றி ஒரு கிடைமட்ட அச்சைப் பற்றி அல்லது செங்குத்து மற்றும் கிடைமட்ட இரண்டின் கலவையைப் பற்றி ஆராயத் தொடங்கும் போது இது மூலைவிட்ட வளைவு என குறிப்பிடப்படுகிறது இரண்டு அளவுருக்கள் முக்கியமானவை இது படுக்கை மூட்டுக்கு செங்குத்தான நெகிழ்வு இழுவிசை வலிமை மற்றும் படுக்கை மூட்டுக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமை ஆகும் எனவே நெகிழ்வு இழுவிசை வலிமையின் செயல்பாடு ஆனது படுக்கை மூட்டுக்கு இறுக்கம் செங்குத்தாக இருக்கும்போது படுக்கை மூட்டுக்கு இணையாக இருக்கும் எனவே இந்த இரண்டு மதிப்பீடுகளும் உங்களுக்குத் தேவைப்படுகின்றன மேலும் ஒன்றைக் குறிப்பிடுவதற்கு நீங்கள் அடிக்கடி ஒரு சோதனை செய்யலாம் மற்றொன்று கொத்து கட்டப்பட்ட அதே பொருளுக்கு படுக்கைக்கு இணையான இழுவிசை வலிமைக்கு இடையே அனுபவரீதியான தொடர்பைப் பெறலாம் மூட்டு மற்றும் இழுவிசை வலிமை படுக்கை மூட்டுக்கு இயல்பானது மற்றும் படுக்கை மூட்டுக்கு இணையான இழுவிசை வலிமைக்கும் படுக்கை மூட்டுக்கு செங்குத்தான இழுவிசை வலிமைக்கும் இடையே உள்ள விகிதம் பெரும்பாலும் ஆர்த்தோகனல் வலிமை விகிதம் என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் வடிவமைப்பைக் கையாளும் போது இந்த அம்சத்திற்கு வருவோம் எனவே இரண்டு ஆர்த்தோகனல் பிளேன்களில் உள்ள இறுக்கத்தில் உள்ள வலிமை ஆர்த்தோகனல் வலிமை விகிதம் என குறிப்பிடப்படுகிறது மற்றும் பொதுவாக படுக்கை மூட்டுக்கு இணையான படுக்கை மூட்டின் நெகிழ்வு இழுவிசை வலிமை படுக்கை மூட்டுக்கு சாதாரண வலிமையை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் எனவே OSR OSR ஆர்த்தோகனல் ஸ்ட்ரென்த் ரேஷியோ சுமார் 2 என பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மீண்டும் இந்த மதிப்பு பொருளிலிருந்து பொருளுக்கு மாறும் இது மீண்டும் அதிக அளவு மாறுபாட்டைக் கொண்ட ஒரு அளவுருவாகும் எனவே நீங்கள் சோதனைகளைச் செய்கிறீர்கள் என்றால் உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான மாதிரிகள் இருக்க வேண்டும் அதனால் அந்தச் சிதறல் குறைகிறது இருப்பினும் இந்த வகையான சூழ்நிலையில் மாறுபாடு ஒரு பிரச்சினையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பிணைப்பு இழுவிசைப் பிணைப்பு நாம் முன்னர் பார்த்த பல அளவுருக்கள் IRA உறிஞ்சுதலின் ஆரம்ப வீதம் மோர்டாரின் நீர் தக்கவைப்பு பண்புகள் மோட்டார் என்ன வகையான கலவையைக் கொண்டுள்ளது நீங்கள் கலவைகளைப் பயன்படுத்தியுள்ளீர்கள் எப்படி நன்றாக மூட்டு தானே செய்யப்பட்டது எனவே வேலைப்பாடு முக்கியமானது மேற்பரப்புகள் சுத்தமாக இருக்கிறதா அல்லது நல்ல பிணைப்பை உருவாக்குவதைத் தடுக்கும் தூசி துகள்கள் மற்றும் வேலை வாய்ப்புக்குப் பிறகு ஆரம்ப காலத்தில் தொந்தரவுகள் இருந்தால் உங்கள் பிணைப்பு பாதிக்கப்படலாம் எனவே வேலைத்திறன் அம்சங்கள் மெட்டீரியல் அம்சங்கள் மற்றும் அலகுகள் மற்றும் மோட்டார் ஆகியவற்றின் குறிப்பிட்ட பண்புகள் நல்ல பிணைப்பை ஏற்படுத்துவதில் முக்கியமானதாக இருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல நெகிழ்வு இழுவிசை வலிமையை செங்குத்தாகவும் படுக்கை மூட்டுக்கு இணையாகவும் தருகிறது எனவே நீங்கள் ஈர்ப்பு விசைகள் மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையைக் கொண்டிருக்கும் போது 3 பொதுவான நிகழ்வுகளை ஆராய்வோம் அங்கு வெளிப்புற செயல்களை எதிர்ப்பதற்கு கொத்துக்கான நெகிழ்வு இழுவிசை வலிமை தேவைப்படுகிறது ஒரு வழி செங்குத்து வளைவு எனவே ஒரு சுவர் ஆதரவுகளுக்கு இடையில் வளைந்து அதன் மீது சுதந்திரமாக இருப்பதாகக் கருதப்பட்டால் அது செங்குத்து விளிம்புகளில் விளிம்புகள் ஒரு சுவர் செங்குத்து விளிம்புகளில் சுதந்திரமாக இருந்தால் அது மேல் மற்றும் கீழ் மட்டுமே ஆதரிக்கப்பட்டு அதற்கு உட்பட்டது சமதளச் சுமைகளுக்கு வெளியே பூகம்பத்தின் காரணமாக காற்றுச் சுமைகள் அல்லது செயலற்ற சுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டால் மற்றும் ஈர்ப்பு விசை சுமைகள் மற்றும் அவுட் ஆஃப் ப்ளேன் லோட்களின் கலவையின் கீழ் சுவரில் ஈர்ப்பு விசை செயல்படும் போது சுவரின் வளைவு செங்குத்தாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி சுவர் செங்குத்தாக வளைந்திருக்கும் போது படுக்கை மூட்டு படுக்கை மூட்டு படுக்கை மூட்டுக்கு நெகிழ்வு நார்மலுக்கு உட்பட்டது எனவே ஒவ்வொரு படுக்கை மூட்டும் இறுக்கம் நெகிழ்வு மூலம் தூண்டப்பட்ட சுருக்கத்திற்கு உட்படுத்தப்படும் எனவே அதே மூட்டு ஒரு முனையில் சுருக்கத்தையும் மறுமுனையில் இறுக்கத்தையும் கொண்டிருக்கும் எனவே இது உங்களுக்கு ஒரு முனையில் இறுக்கம் மற்றும் மறுமுனையில் நீங்கள் சுருக்கத்தைப் பெற்றுள்ளீர்கள் குறுக்குவெட்டின் ஒரு முனை சுருக்கத்தை அனுபவிக்கிறது குறுக்குவெட்டின் மறுமுனை இறுக்கத்தை அனுபவிக்கிறது அதுதான் படுக்கை மூட்டின் மீதான நெகிழ்வு இறுக்க விளைவு ஆகும் இது சுவரின் செங்குத்து வளைவின் விளைவு மற்றும் நீங்கள் மேல் ஆதரவு மற்றும் கீழ் ஆதரவு அல்லது உங்கள் சுவரில் பக்கங்கள் சுதந்திரமாக இருப்பதால் இது நிகழ்கிறது பக்கவாட்டு சுவரில் இருந்து வரும் எந்தத் தடை விளைவும் அண்டைச் சுவரில் இருந்து வரும் எந்தத் தடை விளைவும் அல்லது வேறு எந்த விளிம்பும் கட்டுப்படுத்தப்படுவதிலிருந்து பக்கங்கள் விடுபடுகின்றன எனவே நீங்கள் ஒரு வழி செங்குத்து ஐ வளைக்கும் போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்த அளவுரு படுக்கை மூட்டு நெகிழ்வு ஆகும் நீங்கள் படுக்கை கூட்டு நெகிழ்வு வலிமையில் என்ன மதிப்பிட முடியும் இந்த விஷயத்தில் இறுக்கம் உண்மையில் படுக்கை மூட்டுக்கு செங்குத்தாக செயல்படுகிறது உங்களிடம் படுக்கை மூட்டு இருப்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் மேலும் இறுக்கம் படுக்கை மூட்டுக்கு சாதாரணமாக படுக்கை மூட்டுக்கு செங்குத்தாக செயல்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு கொத்து சுவரின் செங்குத்து வளைக்கும் திறனை மதிப்பிட வேண்டுமானால் படுக்கை மூட்டு நெகிழ்வு என்பது ஒரு அளவுருவாகும் இப்போது நீங்கள் ஒரு வழி கிடைமட்ட வளைவை ஆய்வு செய்தால் சுவர் மேல் மற்றும் கீழ் மிகவும் சிறிய கட்டுப்பாட்டைக் கொண்டுள்ளது மேல் ஆதரவு மற்றும் கீழ் ஆதரவு சுவரைக் கட்டுப்படுத்த கிட்டத்தட்ட பயனுள்ளதாக இல்லை ஆனால் உங்கள் பக்கவாட்டு சுவரின் செங்குத்து விளிம்புகள் கட்டுப்படுத்தப்பட்ட விளிம்புகளை ஆதரிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் சுவர் கிடைமட்டமாக வளைந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் நீங்கள் கிடைமட்டமாக வளைக்கும் போது படுக்கை மூட்டு முறுக்கு நிலையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்தச் சூழ்நிலையில் கொத்துச் சுவரில் கிடைமட்டமாக வளைந்திருப்பதை நீங்கள் ஆய்வு செய்தால் நீங்கள் இரண்டு அம்சங்களைக் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று தலை மூட்டுகள் திறக்கும் போக்கு மற்றும் மற்றும் நெகிழ்வான சுருக்க நிலையில் இருக்கும் நெகிழ்வான இறுக்கம் அதேசமயம் படுக்கை மூட்டுகள் முறுக்கு நிலையில் இருக்கும் முறுக்குக்கு உட்படுத்தப்படும் எனவே அவை முறுக்கினால் ஏற்படும் தகைவுகலாக இருக்கும் மேலும் படுக்கை மூட்டுக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமையைப் பற்றி பேசும்போது உண்மையில் இந்த நிகழ்வைப் பற்றி பேசுகிறோம் இறுக்கம் படுக்கை மூட்டுக்கு இணையான அலகு பிணைப்பைப் பிரிக்க செயல்படுகிறது எனவே கிடைமட்ட வளைவின் கீழ் கொத்து சுவரின் வலிமை மற்றும் கிடைமட்ட வளைவு ஆகியவை தலையின் மூட்டு நெகிழ்வு மற்றும் படுக்கை மூட்டு முறுக்கு என இரண்டு முக்கிய அம்சங்களாக இருக்கும் இப்போது 2 பக்கங்களுக்கும் அதிகமான கட்டுப்பாடுகளைக் கொண்ட ஒரு கொத்துச் சுவர் உங்களிடம் இருந்தால் அது 2 பக்கங்களுக்கும் மேலாக சுவரைக் கட்டுப்படுத்துகிறது 3 பக்கங்களும் அல்லது 4 பக்கங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன மற்றும் அவுட் ஆப் பிளேன் சுமைகளில் இருந்து இந்த சுவரில் சுமைகள் அல்லது செயலற்ற நிலையில் விசைகள் செயல்படுகின்றன நீங்கள் செங்குத்து வளைவு மற்றும் கிடைமட்ட வளைவு ஆகியவற்றின் கலவையைப் பெறுவீர்கள் அது மூலைவிட்ட வளைவு அல்லது இரு வழி வளைவு என குறிப்பிடப்படுகிறது மேலும் உங்களுக்கு இரண்டு வழி மூலைவிட்ட வளைவு இருக்கும்போது 4 அளவுருக்கள் இப்போது செயல்பாட்டில் வருகின்றன உங்களிடம் படுக்கை மூட்டு மற்றும் தலை மூட்டு உள்ளது படுக்கை மூட்டுகள் நெகிழ்வுக்கு உட்படுத்தப்படும் தலை மூட்டு நெகிழ்வுக்கு உட்படுத்தப்படும் எனவே இந்த சூழ்நிலையில் தலை மூட்டு மற்றும் படுக்கை மூட்டு இரண்டும் படுக்கை மூட்டுக்கு செங்குத்தான இறுக்கத்திற்கு உள்ளாகும் தலை மூட்டுக்கு செங்குத்தாக இருக்கும் மற்ற நிலையில் உங்களுக்கு தலை மூட்டு மற்றும் படுக்கை மூட்டில் முறுக்கு ஏற்படும் மூட்டுக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமையின் மதிப்பீடு தேவைப்படும் எனவே இது அடிப்படையில் தலை மூட்டு நெகிழ்வு படுக்கை மூட்டு நெகிழ்வு ஆகியவற்றால் பாதிக்கப்படும் இதில் இது படுக்கை மூட்டுக்கு செங்குத்தான நெகிழ்வு இழுவிசை வலிமையாகும் பின்னர் தலை மூட்டு முறுக்கு மற்றும் படுக்கை மூட்டு முறுக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்படும் எனவே உங்களுக்கு ஒரு மூட்டுக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமை என்னவென்பதை மதிப்பிடுங்கள் நீங்கள் எந்த அளவிலான வெட்டு தகைவில் தோல்வி அடைவீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக விஷயங்களை சிக்கலாக்க நீங்கள் படுக்கை மூட்டு நெகிழ்வு இழுவிசை வலிமை தலை மூட்டு நெகிழ்வு இழுவிசை வலிமை ஆகியவற்றை செங்குத்தாக மற்றும் மூட்டுக்கு இணையாக மதிப்பீடு செய்தால் ஒரே கொத்துக்கான வெவ்வேறு மதிப்புகளைப் பெறுவீர்கள் எனவே இது ஒரு அச்சுக்கலை ஒரு கட்டமைப்பு அச்சுக்கலை இது வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வலிமைகளின் இந்த சிக்கலை உங்களுக்கு முன்வைக்கிறது எனவே வலிமை கண்ணோட்டத்தின் மதிப்பீடுகளிலிருந்து நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் எவ்வாறாயினும் வடிவமைப்பில் நாம் எளிமைப்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் ஒரு மதிப்பீட்டைச் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொத்து வலிமை பற்றிய விரிவான மதிப்பீட்டைச் செய்தால் இந்த ஒவ்வொரு செயலுக்கும் இந்த தோல்வி வழிமுறைகள் ஒவ்வொன்றிற்கும் அதே கொத்து சுவருக்கு வெவ்வேறு மதிப்புகளைப் பெறுவீர்கள் என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம் சரி எனவே கொத்துகளின் நெகிழ்வு இழுவிசை வலிமையை எப்படி மதிப்பிடுகிறீர்கள் நீங்கள் படுக்கை மூட்டுக்கு சாதாரணமாகவும் படுக்கை மூட்டுக்கு இணையாகவும் இருக்கிறீர்கள் படுக்கை மூட்டுக்கு செங்குத்தான நெகிழ்வு இழுவிசை வலிமையை மதிப்பிடலாம் சோதனையின் வகையை ஒழுங்குபடுத்தும் வெவ்வேறு குறியீடுகள் உள்ளன இந்த மதிப்புகளை மதிப்பிடுவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சோதனை சோதனைகளிலிருந்து இந்த மதிப்புகளை மதிப்பிடலாம் நீங்கள் ஒரு கற்றையை உருவாக்கி கற்றையை பீமை வளைக்க வேண்டும் என்றால் படுக்கை மூட்டு செங்குத்தான படுக்கை மூட்டு நெகிழ்வான இறுக்கத்திற்கு உட்பட்டது எனவே நீங்கள் செங்கற்களின் ஒற்றை அடுக்கைக் கொண்டு ஒரு கற்றையை உருவாக்குகிறீர்கள் அதைத் தாங்கி மீண்டும் 2 புள்ளி ஏற்றுதலுக்கு உட்படுத்தப்படுகிறீர்கள் மேலும் நீங்கள் மதிப்பிடக்கூடிய படுக்கை மூட்டுக்கு செங்குத்தான நெகிழ்வு இழுவிசை வலிமையைப் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு பிணைப்பு என்று அழைக்கப்படுவதையும் செய்யலாம் குறடு சோதனை ஒரு கணத்தில் பிணைப்பு குறடு சோதனையை ஆராயும் நீங்கள் சுவரை சில பக்கவாட்டு சுமைகளுக்கு உட்படுத்தி ஒரு சுவர் சோதனை செய்யலாம் பின்னர் பக்கவாட்டு சுமைகளுக்கு உட்படுத்தப்படும்போது பெட் மூட்டுக்கு செங்குத்தான இறுக்கத்துடன் மூட்டு தோல்வியடையும் நீங்கள் நெகிழ்வுத்தன்மையை மதிப்பிடலாம் படுக்கை மூட்டுக்கு செங்குத்தான இழுவிசை வலிமை பிணைப்பு குறடு சோதனையை ஆராய்வது சுவாரஸ்யமானது இது படுக்கை மூட்டுக்கு செங்குத்தான நெகிழ்வு இழுவிசை வலிமையை மதிப்பிடுவதில் மிகவும் பயனுள்ள ஒரு எளிய சோதனையாகும் எனவே பாண்ட் ரெஞ்ச் டெஸ்ட் எனப்படும் இந்த சோதனையில் நீங்கள் உண்மையில் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் செங்கற்களை அடுக்கி தயார் செய்கிறீர்கள் உங்களிடம் செங்கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன அது ஒரு கிளாம்பிங் ஏற்பாட்டிற்குள் அமர்ந்திருக்கிறது எனவே நீங்கள் சுமார் 5 அடுக்குகள் உயரத்தில் ஒரு செங்கற்களை உருவாக்குகிறீர்கள் பின்னர் கீழே உள்ள 4 செங்கல் அலகுகளை வைத்திருக்க உங்களுக்கு ஒரு கேம்பிங் ஏற்பாடு உள்ளது உங்களிடம் ஒரு குறடு உள்ளது அது மேல் அலகு மற்றும் நீங்கள் சோதிக்கும் படுக்கை மூட்டு இந்த படுக்கை மூட்டு இங்கே உண்மையில் பிடித்து வைக்கும் சோதனை செய்யப்படும் படுக்கை மூட்டு என்பது இறுக்கப்பட்ட பகுதிக்கும் வெளியே இழுக்கப்படப் போகும் பகுதிக்கும் இடையில் உள்ளது அதாவது அது அழிந்து போகிறது எனவே உங்களிடம் இந்த பிணைப்பு குறடு உள்ளது மேலும் நிர்ணயிக்கப்பட்ட நீளம் கொண்ட இந்த பிணைப்பு குறடு முடிவில் நீங்கள் ஒரு விசையைப் பயன்படுத்துகிறீர்கள் மேலும் பிணைப்பின் வலிமை என்ன என்பதை நீங்கள் நெகிழ்வான இறுக்கத்தின் கீழ் மதிப்பிட முடியும் இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பிணைப்பு குறடு சிதைக்கப்படக்கூடாது போதுமான கடினமான பிணைப்பு குறடு உங்களிடம் இருக்க வேண்டும் அது உங்கள் அளவீடுகள் மற்றும் பொதுவாக தேவைப்படும் எடையின் மதிப்பை தவறாகப் பயன்படுத்தக்கூடிய விசையைப் பயன்படுத்துவதால் சிதைக்கப்படாது தோல்வியை ஏற்படுத்தும் நீங்கள் தொங்கும் எடை அல்லது நெம்புகோல் கையின் முடிவில் நீங்கள் பயன்படுத்தப் போகும் விசை உண்மையில் சிறியது எனவே இந்த சோதனையில் கட்டுப்பாடு அவசியம் என்ன நாம் இதை மிகவும் எளிமையான முறையில் செய்கிறோம் நாம் இங்கே வாளியைத் தொங்கவிட்டு வாளியில் மணலை நிரப்புகிறோம் ஏனென்றால் அடிக்கடி பிணைப்பு சரியாக இல்லாவிட்டால் நீங்கள் வாளியைத் தொங்கவிட்டு ஒரு குவளை அல்லது இரண்டு மணலைச் சேர்த்தாலும் தோல்வியடையும் எனவே இது கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைப்படும் சோதனை உங்களிடம் நல்ல பிணைப்பு வலிமை கொண்ட செங்கல் அலகுகள் இருக்கலாம் அங்கு உங்களுக்கு அதிக சக்திகள் தேவை ஆனால் கம்பி வெட்டப்பட்ட செங்கற்களைப் பற்றி நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் கம்பி வெட்டப்பட்ட செங்கற்கள் மோர்டருடன் மிகவும் மோசமான பிணைப்பைக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக அவை குறைந்த நீர் உறிஞ்சுதலைக் கொண்டிருப்பதால் அலகுக்குள் தவளை இல்லை அங்கு பிணைப்பு வலிமை படுக்கை மூட்டுக்கு இயல்பான நெகிழ்வு இழுவிசை வலிமை மிகவும் குறைவாக இருப்பதைக் கண்டோம் எனவே நீங்கள் சுமையைப் பயன்படுத்துவதற்கான வீதம் சுமையின் அளவு ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாறுபாடு என்பது நீங்கள் இங்கே சமாளிக்க வேண்டிய ஒன்று இது ஒரு சுவாரஸ்யமான சோதனை இதை கையாளும் இந்திய தரநிலைகள் நம்மிடம் இல்லை ஆனால் நம்மிடம் ASTM தரநிலைகள் மற்றும் வேறு சில குறியீடுகள் உள்ளன பிணைப்பு குறடு சோதனை மாறுபாட்டின் காரணமாக நீங்கள் குறைந்தது 12 சோதனைகளைச் செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் கிளாம்பிங் ஏற்பாட்டை மாற்ற முடியுமா என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதே அடுக்கைப் பயன்படுத்தலாம் மற்றும் நீங்கள் உண்மையில் ஆய்வு செய்யும் மூட்டை மாற்றலாம் எனவே நான் அதே அடுக்கைப் பயன்படுத்தி இதை முதல் மூட்டாகப் பயன்படுத்தலாம் அது இரண்டாவது மூட்டாக அது மூன்றாவது மூட்டாக மற்றும் முடிந்தால் 4 மூட்டாக இருக்கலாம் எனவே நீங்கள் போதுமான அளவு உயரமான அடுக்கை உருவாக்கினால் நீங்கள் அதே அடுக்கில் இருந்து சுமார் 4 சோதனைகளைப் பெறலாம் பின்னர் நீங்கள் மாறுபாட்டைக் குறைக்க முயற்சி செய்யலாம் ஏனெனில் இது அதே கலவை மற்றும் அதே அலகு ஆகும் அதற்குள் நீங்கள் சில சோதனைகள் நடத்தப்படுகிறீர்கள் நீங்கள் தோல்வியை எதிர்பார்ப்பீர்கள் நீங்கள் மோர்டார் யூனிட் இடைமுகத்தில் தோல்வியை எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது மோர்டார் உள்ளேயே தோல்வியை சந்திக்கலாம் எனவே மோர்டாரின் இழுவிசை வலிமை குறைவாக இருந்தால் நீங்கள் மோர்டருக்குள்ளேயே தோல்வியை சந்திக்க நேரிடும் ஆனால் மோர்டார் இழுவிசை வலிமை நன்றாக இருந்தால் மற்றும் கூட்டு இழுவிசை வலிமையை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் இடைமுகத்திலேயே தோல்வியை சந்திக்கலாம் மோர்டார் நல்ல இழுவிசை வலிமையைக் கொண்ட ஒரு விரும்பத்தகாத செயல்திறன் இடைமுகம் நல்ல இழுவிசை வலிமையைக் கொண்டுள்ளது அலகு மோசமான இழுவிசை வலிமையைக் கொண்டுள்ளது சோதனையில் செங்கல் அலகின் ஒரு பகுதி கிழிக்கப்படும் சூழ்நிலையை நீங்கள் பெறலாம் எனவே இந்த மூன்று தோல்வி ப்ளேன்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் வைத்திருக்கலாம் மோர்டார் இழுவிசை வலிமை மிகக் குறைவாக இருந்தால் தோல்வி ப்ளேன் ஆனது மோர்டார் உள்ளே இருக்க முடியும் நீங்கள் மோர்டார் மற்றும் யூனிட் தோல்வியடையும் இடைமுகமான யூனிட்டுக்கு இடையில் ஒரு தோல்வி ப்ளேன் ஐ வைத்திருக்கலாம் அது தோல்வியடையும் மூட்டு அல்லது யூனிட்டிலேயே நீங்கள் தோல்வியை சந்திக்கலாம் அங்கு அலகு இழுவிசை வலிமை கூட்டு இழுவிசை வலிமையை விட குறைவாக இருக்கும் மோர்டார் இழுவிசை வலிமை என்பது விரும்பத்தக்க சூழ்நிலையில் இல்லை ஏனெனில் தோல்வியடைவது கலவையின் உடையக்கூடிய பொருள் எனவே படுக்கை மூட்டின் நெகிழ்வு இழுவிசை வலிமை என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடலாம் சில முன் சுருக்கம் மற்றும் சுருக்கத்திற்கு முந்தைய கூடுதல் முன் சுருக்கம் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் சுய எடை அமைப்பில் சில சுருக்கத் தகைவுகள் இருக்கும் எனவே சுருக்கம் காரணமாக ஏற்படும் தகைவு நெகிழ்வு இழுவிசை வலிமையின் மதிப்பீட்டில் இருந்து உண்மையில் அகற்றப்படுகிறது எனவே நீங்கள் பரிசோதிக்கும் குறுக்குவெட்டின் பிரிவு மாடுலஸால் வகுக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட தருணத்தை நீங்கள் அளவிட முடியும் மற்றும் சுய எடையின் காரணமாக முன் சுருக்கத்தால் ஏற்படும் தகைவைக் குறைக்கலாம் எனவே அதுதான் பிணைப்புக் குறடு திருகு சோதனை ஆனால் நீங்கள் இப்போது படுக்கை மூட்டுக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமையை மதிப்பிட வேண்டும் என்றால் முறுக்கு திருகு மற்றும் முறுக்கினால் தூண்டப்பட்ட வெட்டு காரணமாக படுக்கை மூட்டில் அலகு தோல்வியடைவதை நீங்கள் விரும்பினால் அதை எப்படி செய்வது எனவே படுக்கை மூட்டுக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமையை மதிப்பிடுவதற்கு மாற்றியமைக்கப்பட்ட சோதனைகள் உள்ளன முந்தைய வழக்கை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் படுக்கை மூட்டுக்கு செங்குத்தான நெகிழ்வு இழுவிசை வலிமை ஒரு பீம் சோதனை சரியாக மேற்கொள்ளப்படுகிறது ஒரு கற்றை என்பது வளைவுக்கு உட்பட்ட செங்கற்களின் ஒரு அடுக்கு மட்டுமே மற்றும் நீங்கள் மூட்டுக்கு செங்குத்தான படுக்கை மூட்டில் செயல்படும் இறுக்கத்தைப் பெறுவீர்கள் ஆனால் படுக்கை மூட்டு சோதனைக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமையில் மாற்றியமைக்கப்பட்ட சோதனையில் நீங்கள் செங்கற்களின் அடுக்கை பயன்படுத்த மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு சிறிய பணப்பையை பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு சிறிய சுவரை ஒரு பணப்பையை உருவாக்குகிறீர்கள் நாம் முன்பு பார்த்தது போல் நீங்கள் அதை இரண்டு புள்ளியை வளைக்கும் சோதனைகளுக்கு உட்படுத்தலாம் ஆனால் இப்போது வளைவதால் இந்த மூட்டுகளில் நீங்கள் பாராட்டுவீர்கள் இந்த மூட்டுகளில் பணப்பையை வளைக்கும்போது அந்த மூட்டுகள் மூட்டுக்கு இணையாக இறுக்கம் அல்லது வெட்டு தூண்டும் இறுக்கத்திற்கு உட்படுத்தப்படும் எனவே இந்த சோதனையானது படுக்கை மூட்டுக்கு இணையான நெகிழ்வு இழுவிசை வலிமை என்ன என்பதை மதிப்பிட உதவும் ஆனால் சுவாரஸ்யமாக நீங்கள் மாற்றியமைக்கப்பட்ட பிணைப்பு குறடு திருகு சோதனையை மேற்கொள்ளலாம் மாற்றியமைக்கப்பட்ட பிணைப்பு குறடு திருகு சோதனையில் நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் என்பது எல்லாம் அப்படியே உள்ளது ஆனால் நீங்கள் உருவாக்கும் பணப்பையில் பணப்பையானது செங்கற்களின் அடுக்காக இருக்காது ஆனால் முழு அலகுகள் மற்றும் அரை அலகுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய கொத்து பணப்பையை அடுக்கி வைக்கவும் சரி எனவே உங்களிடம் ஒரு செட் முழு அலகுகள் மற்றும் இரண்டு பக்கங்களிலும் ஒரு செட் அரை அலகுகள் உள்ளன பின்னர் இது பணப்பையின் அமைப்பின் முன் உயரமாகும் நீங்கள் அதை அமைப்பிற்குள் வைக்கவும் பின்னர் நீங்கள் உண்மையில் அந்த இரண்டையும் மூட்டுகளில் இறுக்கத்திற்கு உட்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் நடுவில் இறுகப் பிடிக்கிறீர்கள் இந்த நடு அடுக்கை மேலேயும் மேலிருந்தும் இறுக்கிப் பிடிக்கிறீர்கள் இந்த இரண்டு பகுதிகளையும் இறுக்கி நொறுக்குகிறது கிளாம்பிங் ஏற்பாடு இந்த இரண்டு பகுதிகளையும் வைத்திருக்கிறது எனவே புள்ளியிடப்பட்ட கோடுகளுடன் காட்டப்படும் மூட்டை அந்த இரண்டு மூட்டுகளுக்கு இணையான நெகிழ்வு இறுக்கத்திற்கு உட்படுத்துகிறீர்கள் எனவே மாற்றியமைக்கப்பட்ட பிணைப்பு குறடு திருகு சோதனையானது கொத்தில் உள்ள நெகிழ்வு இழுவிசை வலிமையின் இந்த மதிப்பீட்டை உங்களுக்கு வழங்க முடியும் முடிவாக இப்போதிருந்து ஒரு சில தொகுதிகளில் விரிவாக வெட்டின்கீழ் கொத்து மற்றும் நடத்தையை கையாள்வதில் ஆனால் உங்களால் முடியும் என்றால் வெட்டு வலிமையை நீங்கள் மதிப்பிட வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன விருப்பங்கள் உள்ளன மற்றும் மதிப்புகளை ஏற்றுக்கொள்வதிலும் கொத்துகளின் வெட்டு வலிமையை அடைய சோதனை முறைகளைப் பின்பற்றுவதிலும் நீங்கள் எந்த வகையான கவனத்தை எடுக்க வேண்டும் எனவே இது குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சிக் கவனத்தைப் பெற்ற ஒரு பகுதி ஆனால் அதுவும் லிட்டரேச்சர் ல் பரிந்துரைக்கப்பட்ட வெவ்வேறு சோதனை முறைகள் மற்றும் வெவ்வேறு நாடுகளின் குறியீடுகளில் கொத்து வெட்டு வலிமையை சோதிக்க உங்களுக்கு வெவ்வேறு முறைகள் உள்ளன அது முதன்மையாக உள்ளது ஏனெனில் அது தூய வெட்டு என்பது கற்பனையானது எனவே வெட்டு வலிமையை மட்டும் மதிப்பிடுவது நிச்சயமாக ஒரு சவாலாகும் ஆனால் நாம் இங்கே என்ன வலிமையைப் பற்றி பேசுகிறோம் மூட்டு வெட்டு வலிமையைப் பற்றி பேசுகிறோமா அல்லது நாம் ஒரு கலவையாக கொத்து வெட்டு வலிமையைப் பற்றி பேசுகிறோமா என்பதைப் புரிந்துகொள்வது முக்கியம் சரி இப்போது முக்கியமான காரணம் என்னவென்றால் மூட்டு வெட்டுகளில் தோல்வி ஏற்படாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் அது உண்மையில் கொத்து அலகுகளை கிழித்துவிடும் எனவே இங்கே வெட்டு தோல்வியின் வகை வரி தோல்வி மற்றும் ஒரு படி தோல்வி என வகைப்படுத்தப்படுகிறது படிநிலை தோல்விகள் மூட்டுகளின் சுயவிவரத்தை எடுத்துக் கொள்கின்றன அதேசமயம் கோடு தோல்வி அலகு வழியாக கிழிகிறது இதை நாம் விரிவாக ஆராய்வோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சோதனையை உண்மையில் மேற்கொள்ள உங்களுக்கு வெவ்வேறு சோதனைகள் இருக்கலாம் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே நான் சொன்னது போல் பல தசாப்தங்களாக ஆராய்ச்சி கவனம் பெற்றுள்ளது அவற்றில் பலவற்றை நீங்கள் முதலில் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு அடுக்கை சுருக்கத்திற்கு உட்படுத்துகிறீர்கள் அதன் கீழ் நீங்கள் ஒரு தோல்வி மேற்பரப்பைப் பெறுகிறீர்கள் இது பொருளில் வெட்டு தோல்வியால் ஏற்படுகிறது உங்களிடம் மற்றொரு சோதனை உள்ளது இது மிகவும் பிரபலமானது அங்கு நீங்கள் இரண்டு கொத்து அலகுகளுக்கு இடையில் மோர்டார் ஐ கொண்டு இணைக்க முயற்சிக்கிறீர்கள் வெட்டுக்கு உட்பட்டது மற்றும் கொத்தின் மூட்டில் தோல்வியை எதிர்பார்க்கிறீர்கள் அலகு மற்றும் மோர்டார் அல்லது மோர்டார் இடைமுகத்தில் மற்றும் அது மூட்டு வெட்டு வலிமையின் மதிப்பீட்டை அளிக்கிறது எனவே இது மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஒரு சோதனை மூலைவிட்ட இறுக்கம் சோதனை என குறிப்பிடப்படும் மற்றொரு சோதனை உள்ளது அங்கு நீங்கள் பார்க்கும் கொத்து அலகு மற்றும் மோர்டார் ஆகியவற்றின் வலிமை மோர்டாரின் வலிமை மற்றும் இடைமுகத்தின் வலிமை ஆகியவற்றைப் பொறுத்து நீங்கள் வெவ்வேறு தோல்வி வழிமுறைகளைக் கொண்டிருக்கலாம் தோல்வியானது ஒரு படிநிலை தோல்வியாக மூட்டு வழியாக செல்லலாம் அல்லது அது உண்மையில் முழு பேனலையும் கிழித்தெறியலாம் எனவே அது உண்மையில் லைன் தோல்வியுடன் யூனிட் வழியாக கிழித்தெறியப்பட்டால் அது உண்மையில் மூட்டில் தோல்வியுற்றால் மூட்டு வலிமையின் தன்மை உண்மையில் வான் டெர் ப்ளூய்ம் சோதனை போன்ற ஒரு சோதனையிலிருந்து வரலாம் அதேசமயம் வான் டெர் ப்ளூய்ம் சோதனையில் ஒரு வரி தோல்வி விளைவாக போகிறது என்றால் நீங்கள் வெற்றிகரமாக ஒரு கொத்து குழு வெட்டு வலிமையை கொடுக்க முடியாது போகிறது எனவே வெட்டு மற்றும் சுருக்கம் காரணமாக இருமுனை தகைவுகளைப் பார்க்கும்போது இதை விரிவாக ஆராய்வோம் இருப்பினும் கிடைக்கக்கூடிய பல்வேறு சோதனைகளின் மேலோட்டத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் இங்கே மீண்டும் இரண்டு சோதனைகள் உள்ளன மும்மடங்கு சோதனையைப் பார்க்கிறேன் ஏனென்றால் உங்களிடம் 3 அலகுகள் வெட்டப்படுகின்றன மேலும் ஆர்வமுள்ள மூட்டு என்பது இங்கே நீங்கள் காணக்கூடிய 3 அலகுகளுக்கு இடையில் உள்ள மூட்டு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் வெட்டு சுமைஏற்றத்தில் தூண்டப்படுகிறது மத்திய அலகில் தூண்டப்படுகிறது இருப்பினும் முன் சுருக்கமும் வழங்கப்படுகிறது அதாவது மூட்டு பூஜ்ஜிய சுருக்கத் தகைவில் இல்லை இது நீங்கள் ஒழுங்குபடுத்தும் மற்றும் வழங்கக்கூடிய முன் சுருக்க நிலைகளைக் கொண்டுள்ளது அதை நாம் கொஞ்சம் விரிவாக ஆராய்வோம் எனவே மும்மடங்கு சோதனை மற்றும் மும்முறை சோதனையின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பு மெலி சோதனை என்று அழைக்கப்படுகிறது பின்னர் மும்மடங்கு சோதனைகளில் 2 மேற்பரப்புகள் வெட்டுக்கு உட்படுத்தப்படுகின்றன எனவே நீங்கள் அனுமதித்தால் இது இரட்டை வெட்டு சோதனை அதேசமயம் நேரடி வெட்டு சோதனை என்பது 2 அலகுகள் வெட்டு விசைக்கு உட்படுத்தப்படுவது மற்றும் இது நேரடி வெட்டு சோதனையில் ஆய்வு செய்யப்படும் ஒரு மூட்டு ஆகும் நாம் விரிவாக ஆராய்வோம் உங்களிடம் சுவாரசியமான ஆராய்ச்சிப் பணிகள் உள்ளன அவை வெட்டு வலிமையின் வெவ்வேறு மதிப்பீடுகளுக்கு இடையேயான ஒப்பீட்டை ஆய்வு செய்கின்றன ஏனெனில் பல்வேறு சோதனைகள் இருப்பதால் நான் சொன்னது போல் மூட்டில் தூய வெட்டில் அல்லது கொத்துகளில் தூய வெட்டுக்கோ உருவாக்க முடியும் இது எந்த வகையிலும் எளிமையானது அல்ல மேலும் இவற்றில் பல சுமை ஏற்றுதலின் விசித்திரத்தன்மையின் காரணமாக மேலும் ஒரு கூறுகளைக் கொண்டிருக்கும் மேலும் இந்தச் சோதனைகளிலிருந்தும் நீங்கள் பெறக்கூடிய வலிமையின் மதிப்பீடு தவறாக இருக்கலாம் எனவே நீங்கள் இலட்சியப்படுத்தும்போது செங்கலின் மையக் கோட்டுடன் வலதுபுறமாக அமர்ந்திருக்கும் அம்புக்குறியைக் காண்பிப்பது நமக்கு எளிதானது ஆனால் அது ஒரு புள்ளி சுமை அல்ல உண்மையில் உங்களிடம் ஒரு தொடர்பு மேற்பரப்பு உள்ளது உங்களிடம் வரையறுக்கப்பட்ட நீளம் உள்ளது தொடர்பு மேற்பரப்பை பின்னர் நீங்கள் எதிர்வினை மேற்பரப்பில் ஒரு வரையறுக்கப்பட்ட நீளம் வேண்டும் எனவே இறுதியில் நீங்கள் மூட்டு இரண்டிற்கு உட்படுத்தும் வெட்டு சுமையுடன் சியர் ஃபோர்ஸ் மூட்டுக்கு சில தருணங்களை ஏற்படுத்தும் விசித்திரத்தன்மையை நீங்கள் உண்மையில் கொண்டிருக்கலாம் இவற்றில் இரண்டை ஆராய்வோம் மும்மடங்கு சோதனை மற்றும் மூலைவிட்ட இறுக்கம் சோதனையை அடுத்த வகுப்பில் விரிவாக ஆராய்வோம்